நிலையான நிலையில் வெப்பநிலை விவரம் என்ன சரியான வெப்பநிலை விவரக்குறிப்பு என்ன நாற்கரமா நேரியல் யாராவது நீங்கள் முயற்சிக்க விரும்புகிறீர்களா வெப்பநிலை விவரக்குறிப்பு என்ன நேரியல் சரியா எனவே நீங்கள் ஒரு நேரியல் வெப்பநிலை சுயவிவரத்தைப் பெறுவீர்கள் எனவே T1 மற்றும் T2 ஆகியவை எல்லையின் இருபுறமும் உள்ள வெப்பநிலைகள் என்று நான் கூறுகிறேன் இது ஒரு 1D பிரச்சனை இந்த திசையில் வெப்ப கடத்துத்திறன் நடக்கிறது ஆம் ஆனால் இன்னும் அதிக வெப்பநிலை இருக்க முடியும் எனவே எனக்கு ஒரு சமச்சீர் நிலை இருந்தால் சரிவு சரியாக இருக்க வேண்டும் எனவே இந்த வகையான சுயவிவரம் எனக்கு இருக்கும் சரி எனவே உங்களுக்கு அடியாபாடிக் இருந்தால் உங்களிடம் இருப்பது இருபடி சுயவிவரம் என்று வைத்துக்கொள்வோம் எனவே இது நேரியல் அல்ல எனவே உங்களில் எத்தனை பேர் நேரியல் என்று சொன்னீர்கள் நீங்கள் ஒரு ஃப்ளக்ஸ் எல்லை நிலை இருக்கும்போது இதைப் புரிந்துகொள்வது மிகவும் முக்கியம் உங்களிடம் ஃப்ளக்ஸ் எல்லை நிலை இருக்கும் போது அந்த இடத்திலுள்ள சாய்வு பூஜ்ஜியமாக இருப்பதை எப்போதும் உறுதி செய்ய வேண்டும் எனவே நான் பார்க்க விரும்புவது எல்லையில் வெப்பச்சலன விகிதம் என்ன எனவே வெப்பச்சலனம் அந்த இடத்தில் மட்டுமே நடக்கிறது எனவே வெப்பச்சலன விகிதம் என்ன என்பதைப் பார்க்க விரும்புகிறேன் மேலும் திடப்பொருளுக்குள் கடத்தல் செயல்முறையை எப்போது கட்டலாம் என்பதை அறிய விரும்புகிறேன் எனவே நான் என்ன செய்ய வேண்டும் நான் கடத்தல் விகிதத்தையும் எல்லையில் உள்ள வெப்பச்சலன விகிதத்தையும் ஒப்பிட வேண்டும் அதைத்தான் நான் செய்ய வேண்டும் ஏனெனில் இவை 2 போட்டி செயல்முறைகள் கடத்தல் செயல்முறையை நான் எப்போது புறக்கணிக்க முடியும் என்பதை அறிய விரும்புகிறேன் எனவே நான் செய்ய வேண்டியது என்னவென்றால் L க்கு சமமான x இல் ஆற்றல் சமநிலையை எழுத வேண்டும் அதைத்தான் நான் செய்ய வேண்டும் எனவே வெப்பச்சலனத்தின் காரணமாக கடத்தப்படும் வெப்பத்தின் அளவிற்கு சமமாக இருக்க வேண்டும் எனவே அது இருக்கும் அதாவது xL க்கு சமம் எனவே எல்லையில் கடத்தல் மூலம் கடத்தப்படும் வெப்பப் பாய்ச்சல் திடப்பொருளிலிருந்து சுற்றும் திரவத்திற்கு உண்மையில் கடத்தப்படும் வெப்பத்தின் அளவிற்குச் சமமாக இருக்க வேண்டும் இது அனைவருக்கும் புரிகிறதா இப்போது நான் z எனப்படும் மாறியை வரையறுக்கிறேன் இது x L எனவே இப்போது நான் பரிமாணங்களை அளவிடுகிறேன் எனவே நீங்கள் அதை கட்டியாகும்போது அமைப்பின் பரிமாணம் முக்கிய பங்கு வகிக்கிறது என்பதை நினைவில் கொள்ளுங்கள் நீங்கள் இரண்டு விகித செயல்முறைகளை ஒப்பிட விரும்பினால் ஒருங்கிணைப்பு அமைப்பை பரிமாணப்படுத்தாமல் இருப்பது பயனுள்ளதாக இருக்கும் எனவே இப்போது ஒரு புதிய மாறி z ஐ வரையறுப்போம் மேலும் x L ஆல் அமைப்பது இப்போது அந்த அளவு எனவே இங்கே அது க்கு சமம் எனவே என்னால் இயற்கணிதக் கையாளுதலைச் செய்ய முடியும் எனவே dT dz z1க்கு சமம் இல் கொடுக்கப்படுகிறது இது அனைவருக்கும் தெளிவாகத் தெரியுமா எனவே இப்போது h L k என்பது dT dz ஆல் வகுபடுகிறது T2 என்பது z இல் 1 க்கு சமமான வெப்பநிலையைத் தவிர வேறில்லை எனவே இந்த அளவுதான் பயோட் எண் என்று அழைக்கப்படுகிறது எனவே இது ஒரு பரிமாணமற்ற அளவு வெப்ப பரிமாற்ற குணகத்தின் அலகுகள் யாவை அலகுகளா Wm 2 Kelvin எனவே வெப்ப பரிமாற்ற வீதத்தை குளிர்விக்கும் நியூட்டனின் விதியை நினைவில் கொள்ளுங்கள் h மடங்கு பகுதி நேர வெப்பநிலை வேறுபாடு வெப்ப பரிமாற்ற வீத அலகு வாட்ஸ் ஆகும் எனவே வெப்ப பரிமாற்ற குணகம் Wm 2 Kelvin ஆகும் எனவே இங்குள்ள அலகுகள் Wm 2 Kelvin m பெருக்கப்படும் Wm Kelvin வகுக்கப்படும் எனவே இது ஒரு பரிமாணமற்ற அளவு இது பயோட் எண் என்று அழைக்கப்படுகிறது இது பயோட் என எழுதப்பட்டுள்ளது இது பயோட் என உச்சரிக்கப்படுகிறது இரு எண் என்று அழைக்கப்படுகிறது எனவே இந்த இரு எண்ணை L kA1 hA ஆல் வகுத்து மீண்டும் எழுதலாம் எனவே நான் செய்ததெல்லாம் திடப்பொருளிலிருந்து திரவத்திற்கு வெப்பப் போக்குவரத்து நிகழும் குறுக்குவெட்டுப் பகுதியை மட்டுமே நான் எண் மற்றும் வகுப்பில் உள்ள பகுதியைப் பெருக்குகிறேன் மற்றும் நான் வெளிப்பாடுகளை கையாண்டுள்ளேன் LK என்றால் என்ன கடத்துதலுக்கான எதிர்ப்பு மற்றும் 1h A என்றால் என்ன எதிர்ப்பு வெப்பச்சலனத்திற்கான எதிர்ப்பு சரியானதா எனவே வெப்பச்சலனத்திற்கான எதிர்ப்பை எல்லையில் உள்ள வெப்பச்சலனத்திற்கான எதிர்ப்பு என்று கூறி தகுதி பெறுவது முக்கியம் இது திட மற்றும் திரவ இடைமுகத்தின் எல்லையில் வெப்பச்சலனத்திற்கான எதிர்ப்பாகும் நான் இதற்குத் தகுதி பெற்றதற்குக் காரணம் இருக்கிறது இப்போது இருந்து சுமார் 8 முதல் 9 விரிவுரைகளில் நீங்கள் மற்றொரு பரிமாணமற்ற எண்ணைக் காண்பீர்கள் இது எதிர்ப்பின் வரையறை சற்று வித்தியாசமாக இருப்பதைத் தவிர மிகவும் ஒத்ததாக இருக்கிறது அதனால்தான் திடப்பொருளிலிருந்து திரவத்திற்கு வெப்பப் போக்குவரத்து நிகழும் எல்லையில் வெப்பச்சலனத்தின் எதிர்ப்பைக் கூறி அதைத் தகுதிப்படுத்துவது முக்கியம் இரு எண் 1 ஐ விட பெரியதாக இருக்கும் போது என்ன நடக்கும் அதாவது கடத்துக்கான எதிர்ப்பானது எல்லையில் உள்ள வெப்பச்சலனத்திற்கு எதிர்ப்பை விட பெரியதாக இருக்கும் இரு எண் 1 க்கு சமமாக இருக்கும் போது கடத்துத்திறன் எதிர்ப்பானது கிட்டத்தட்ட 1 க்கு சமமாக இருக்கும் கடத்தல் மற்றும் இரு எண் 1 ஐ விட மிகவும் சிறியதாக இருந்தால் கடத்துத்திறன் எதிர்ப்பு உங்களுக்கு இருக்கும் இது வெப்பச்சலனத்திற்கு எதிர்ப்பை விட மிகவும் சிறியது எனவே திடீரென்று பரிமாணமற்ற அளவை வரையறுப்பதன் மூலம் லம்ப்ட் கொள்ளளவு முறை எப்போது முக்கியமானது என்பதை அடையாளம் காண அனைத்து உள்ளார்ந்த பண்புகள் மற்றும் அமைப்பின் பரிமாணங்களைப் பயன்படுத்த முடியும் எனவே கடத்தல் எதிர்ப்பு மிக அதிகமாக இருக்கும் போது நாம் லம்ப் கொள்ளளவு முறையைப் பயன்படுத்தலாமா நாம் ஏன் பயன்படுத்த முடியாது சரி கடத்துதலுக்கான எதிர்ப்பு மிகவும் அதிகமாக இருக்கும் எனவே நீங்கள் எப்போதும் வெப்பநிலை சுயவிவரத்திற்கு எதிர்ப்பை மொழிபெயர்க்க வேண்டும் எதிர்ப்பு மிகவும் பெரியதாக இருக்கும் போதெல்லாம் நீங்கள் சீரான வெப்பநிலையை எடுத்துக்கொள்ள முடியாது எனவே இதன் பொருள் இரு எண் 1 ஐ விட பெரியதாக இருக்கும் போது சீரான வெப்பநிலை அனுமானம் செல்லுபடியாகாது எனவே இரு எண் 1 ஐ விட பெரியதாக இருக்கும் போது நீங்கள் கணினியில் ஒரு சீரான வெப்பநிலையை எடுத்துக்கொள்ள முடியாது அதாவது நீங்கள் லம்ப்ட் கொள்ளளவு முறையைப் பயன்படுத்த முடியாது வெப்பப் போக்குவரத்து செயல்முறையை தோராயமாக மதிப்பிடவோ வகைப்படுத்தவோ நீங்கள் லம்ப்ட் கொள்ளளவு முறையைப் பயன்படுத்த முடியாது எனவே இப்போது Bi என்பது கிட்டத்தட்ட 1க்கு சமமாக இருக்கும்போது என்ன நடக்கும் என்பதைப் படிப்பது கிட்டத்தட்ட எளிதானது நாம் லம்ப் கொள்ளளவை பயன்படுத்தலாமா நீங்கள் பயன்படுத்த முடியாதா ஏனென்றால் நீங்கள் இன்னும் சீரான வெப்பநிலையை உறுதிப்படுத்த முடியாது நீங்கள் ஒரு சீரான வெப்பநிலை விநியோகத்தை எடுத்துக் கொள்ளும்போது மட்டுமே லம்ப்ட் கொள்ளளவு முறை வேலை செய்யும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் எனவே இரு எண் கிட்டத்தட்ட 1 க்கு சமமாக இருக்கும் போது அதைக் கவனிக்கவும் இது எல்லையாக இருந்தால் இங்கே திடம் மற்றும் இங்கே ஒரு திரவம் உள்ளது எனவே இரு எண் க்கு சமம் என்று சொன்னோம் எனவே இது வெப்பநிலை சாய்வின் விகிதத்தை முக்கியமாகக் குறிக்கிறது திடத்தில் எல்லையில் மற்றும் எல்லைக்கு வெளியே வெப்பச்சலனத்திற்கான வெப்பநிலை சாய்வு எனவே இது எதிர்ப்பின் விகிதத்தைப் பிடிக்கிறது என்பது மட்டுமல்ல உள்ளே உள்ள சாய்வு வெப்பநிலை சாய்வு மற்றும் வெளிப்புற வெப்பநிலை சாய்வு ஆகியவற்றின் விகிதத்திற்கு சமமானதாகும் எனவே கடத்துதலுக்கான இந்த 2 எதிர்ப்பானது வெப்பச்சலனத்திற்கான எதிர்ப்பிற்கு சமமாக இருக்கும்போது கணிசமான அளவு சாய்வு இருக்கும் மேலும் இந்த 2 சாய்வுகளும் ஒன்றுக்கொன்று சரியாக சமமாக இருக்கும் Bi ஆனது 1க்கு சமமாக இருக்கும் போது எல்லையில் உள்ள திடப்பொருளில் உள்ள சாய்வு வெப்பநிலை சாய்வு மற்றும் எல்லைக்கு வெளியே உள்ள வெப்பநிலை சாய்வு ஆகியவை ஒன்றுக்கொன்று சமமாக இருக்கும் என்று அர்த்தம் அதாவது ஒரே மாதிரியான வெப்பநிலையை அனுமானிக்க முடியாது திடப்பொருளின் உள்ளே சீரான வெப்பநிலையை நீங்கள் எடுத்துக்கொள்ள முடியாது எனவே அதாவது நீங்கள் லம்ப்ட் கொள்ளளவு முறையைப் பயன்படுத்த முடியாது இரு எண் கிட்டத்தட்ட 1 க்கு சமமாக இருக்கும் போது எந்த லம்ப்ட் கொள்ளளவு முறையும் அனுமதிக்கப்படாது எனவே மூன்றாவது வழக்கு இரு எண் 1 ஐ விட மிகச் சிறியது இதன் பொருள் கடத்துதலுக்கான எதிர்ப்பானது வெப்பச்சலனத்திற்கான எதிர்ப்பை விட மிகச் சிறியது எனவே அதன் அர்த்தம் என்ன திடப்பொருளின் உள்ளே வெப்பநிலை சாய்வு மிக மிக சிறியதாக இருக்கும் எனவே நீங்கள் புறக்கணிக்கலாம் வெப்பநிலை சாய்வு இல்லை என்று அர்த்தம் இல்லை வெப்பநிலை சாய்வுகளை நீங்கள் புறக்கணிக்க முடியும் என்று நீங்கள் கருதலாம் இதற்குத் தகுதி பெறுவது மிகவும் அவசியம் புறக்கணிப்பு என்று நீங்கள் கூறும்போது அது உண்மையில் ஏதோ ஒன்றோடு ஒப்பிடப்படுகிறது எனவே நீங்கள் வெப்பநிலை சாய்வு புறக்கணிக்க வெளிப்புற சாய்வு ஒப்பிடும்போது திட உள்ளே ஒப்பிடும்போது எனவே லம்ப்ட் கொள்ளளவு முறையைப் பயன்படுத்துவதற்கான நியாயம் இதுதான் வெப்பநிலை சாய்வு 0 என்று அர்த்தம் இல்லை இது ஒரு தோராயமான அல்லது அது ஒரு அனுமானம் மேலும் இரு எண் 1 ஐ விட மிகவும் சிறியதாக இருக்கும் போது மட்டுமே இது செல்லுபடியாகும் நீங்கள் பார்ப்பது போல இந்த பாடத்திட்டத்தில் கீழே பல பரிமாணமற்ற அளவுகள் வரையறுக்கப்படும் மேலும் மற்ற பல படிப்புகள் செயல்முறையின் வெவ்வேறு வரம்புகளை வகைப்படுத்துவதே முக்கிய நோக்கங்களில் ஒன்றாகும் இந்த மாறிலிகளின் வெவ்வேறு மதிப்புகளில் செயல்பாட்டின் வெவ்வேறு அம்சங்கள் என்னவாக இருக்கப் போகிறது என்பதை வகைப்படுத்தவும் எனவே வெப்பப் போக்குவரத்துக் குணகம் நீளம் மற்றும் கடத்துத்திறனின் விளைவைத் தனித்தனியாகப் பார்ப்பதற்குப் பதிலாக இரு எண்ணைப் பொறுத்து வெப்பநிலையின் அம்சங்கள் அல்லது பண்புகளின் விளைவு அல்லது மாறுபாடுகளைப் பார்ப்பது போதுமானது வெப்ப பரிமாற்ற குணகம் நீளம் மற்றும் கடத்துத்திறன் ஆகியவற்றில் உள்ள அனைத்து விளைவுகளையும் இது உண்மையில் கைப்பற்றுகிறது எனவே பரிமாணமற்ற அளவைப் பயன்படுத்துவதன் மூலமும் பரிமாணமற்ற அளவை வரையறுப்பதன் மூலமும் நீங்கள் பெறும் நேர்த்தி இதுவாகும் இதுவரை ஏதேனும் கேள்விகள் எனவே வெப்பநிலை சுயவிவரத்தை வரைய முயற்சிப்போம் எனவே இரு எண் 1 ஐ விட பெரியதாக இருந்தால் அதாவது கடத்துதலுக்கான எதிர்ப்பானது வெப்பச்சலனத்திற்கான எதிர்ப்பை விட பெரியதாக இருக்கும் அதாவது திடப்பொருளில் கூர்மையான வெப்பநிலை சுயவிவரம் இருக்கும் என்று அர்த்தம் எனவே நான் இப்போது வரையப் போவது திட அடுக்கில் உள்ள வெப்பநிலை விநியோகத்தின் நேர விவரக்குறிப்பு ஆகும் எனவே நான் அதை ஸ்லாப்பின் இருபுறமும் ஒரே வெப்பநிலையில் பராமரிக்கிறேன் என்று வைத்துக்கொள்வோம் எனவே எனக்கு ஒரு சமச்சீரற்ற வெப்பநிலை சுயவிவரம் இருக்கும் எனவே Ti என்பது திடப்பொருள் சுற்றியுள்ள திரவத்திற்கு வெளிப்படும் ஆரம்ப வெப்பநிலை என்று வைத்துக்கொள்வோம் இங்கு வெப்பநிலை T∞ என்று சொல்லலாம் பின்னர் நேரம் செல்ல செல்ல இரு எண் 1 ஐ விட பெரியது மற்றும் கடத்துக்கான எதிர்ப்பு எல்லையில் வெப்பச்சலனத்திற்கு எதிர்ப்பை விட பெரியது எனவே திடப்பொருளுக்கு வெளியே உள்ள சாய்வு திடப்பொருளின் உள்ளே இருக்கும் சாய்வை விட மிகவும் சிறியதாக இருக்கும் என்று நீங்கள் எதிர்பார்க்கலாம் எனவே நேரம் கடந்து செல்கிறது எனவே இது 0 ஐ விட பெரியது எனவே இது போன்ற சுயவிவரங்களை நீங்கள் பார்க்கத் தொடங்குவீர்கள் எனவே திடப்பொருளின் உள்ளே கூர்மையான சாய்வுகள் இருக்கும் அதே சமயம் திடப்பொருளுக்கு வெளியே அவ்வளவு கூர்மையான சாய்வுகள் இருக்காது எனவே இந்த சமன்பாட்டை நாங்கள் தீர்க்கவில்லை சமன்பாடுகளைத் தீர்க்காமல் இரு எண் மற்றும் எதிர்ப்பின் அடிப்படையில் வெப்பநிலை விநியோகம் எவ்வாறு இருக்கும் என்பதைப் பற்றிய உள்ளுணர்வு புரிதலின் அடிப்படையில் நாம் உண்மையில் வெப்பநிலை சுயவிவரத்தை வரைய முடியும் எனவே இது மிகவும் முக்கியமானது நிச்சயமாக நீங்கள் மாதிரி சமன்பாடுகளை எழுதி அவற்றைத் தீர்க்க வேண்டும் ஆனால் மாதிரி சமன்பாடு எப்படி அல்லது என்ன கொடுக்கப் போகிறது என்று உங்களுக்குத் தெரியாவிட்டால் தீர்வு சரியானதா என்று உங்களுக்குத் தெரியாது எனவே சமன்பாடுகளைத் தீர்ப்பதற்கு முன்பே தோராயமான வெப்பநிலை விவரம் அல்லது வெப்பநிலை சுயவிவரங்களின் ஓவியத்தைப் பெறுவது மிகவும் முக்கியம் பரிமாணமற்ற அளவுகள் மற்றும் அத்தகைய எதிர்ப்பு வாதங்களைப் பயன்படுத்தி தோராயமான வெப்பநிலை விவரக்குறிப்பு என்னவாக இருக்கும் என்பதைக் கண்டறிய இது உண்மையில் உதவுகிறது எனவே இதேபோல் நான் 1 ஐ விட சிறியதாக Bi ஐ வரைய முடியும் Bi 1 ஐ விட சிறியதாக இருந்தால் நீங்கள் என்ன எதிர்பார்க்கிறீர்கள் அது இருக்கும் திடப்பொருளின் வெப்பநிலை என்னவாக இருக்கும் இது கிட்டத்தட்ட தட்டையாக இருக்கும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியாக இருக்கும் எனவே வெப்பநிலை சுயவிவரத்தை வரையலாம் Ti என்பது ஆரம்ப வெப்பநிலையாக இருந்தால் வெளியில் கூர்மையான சாய்வுகள் இருக்கும் ஆனால் உள்ளே நிறைய கூர்மையான சாய்வுகள் இருக்கும் உங்கள் இரு எண் 1 ஐ விட மிகவும் சிறியதாக இருப்பதால் வெப்பநிலை வேறுபாடு திடப்பொருளுக்கு வெளியே உள்ள வெப்பச்சலனம் எல்லைக்கு அருகில் உள்ள திடப்பொருளின் உட்புறத்தில் வெப்பநிலையின் சாய்வை விட அதிகமாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது எனவே நேரம் செல்ல செல்ல உள்ளே கிட்டத்தட்ட தட்டையான வெப்பநிலை சுயவிவரங்களைப் பார்க்கத் தொடங்குவீர்கள் எனவே இது இரண்டு வெவ்வேறு சுயவிவரம் ஆனால் இரு எண் ஒன்று இந்த இரண்டிற்கும் இடையில் எங்காவது இருக்கும் சுயவிவரமாக இருக்கும் எனவே இது ஒரு தீவிரத்திற்கான சுயவிவரம் இது மற்றொரு தீவிர நிலைக்கான சுயவிவரம் மற்றும் இரு எண் 1 க்கு சமம் சாய்வுகள் மிகவும் செங்குத்தானதாக இல்லாத வெப்பநிலை சுயவிவரத்தை நீங்கள் காண்பீர்கள் ஆனால் அதே நேரத்தில் திடத்திற்கு வெளியே உள்ள சாய்வுகளும் மிகவும் செங்குத்தானதாக இல்லை எனவே அவர்கள் எல்லையில் ஒருவருக்கொருவர் சமமாக இருப்பார்கள் எனவே இந்த இரண்டிற்கும் இடையில் எங்காவது வெப்பநிலை சுயவிவரமாக நீங்கள் பார்ப்பீர்கள் எனவே அடுத்த முறை உண்மையான அமைப்பை எடுத்துக்கொள்வோம் என்று வைத்துக்கொள்வோம் மாதிரி சமன்பாட்டை எழுதாமல் வெப்பநிலை சுயவிவரத்தை ஒரு அடுக்கில் வரைய முயற்சிக்கிறோம் எனவே இப்போது மாதிரி சமன்பாட்டை எழுதுவோம் எனவே உங்களிடம் ஒரு ஸ்லாப் உள்ளது என்று வைத்துக்கொள்வோம் மேலும் இது -L - ஆகும் மேலும் இங்கு வெப்பநிலை T1 என்றும் வெப்பநிலையைச் சுற்றி ஓடும் திரவம் T∞ என்றும் கூறலாம் எனவே மாதிரியை எழுதுவோம் சுயவிவரம் என்னவாக இருக்கும் என்பதை நாம் உள்ளுணர்வாக யூகித்த வெப்பநிலை சுயவிவரங்கள் மாதிரியிலிருந்து நாம் கணிப்பது போலவே இருக்கும் என்பதைச் சரிபார்க்கலாம் எனவே இது ஒரு எல்லையில் அடியாபாடிக் நிலைமைகளைக் கொண்ட அரை அடுக்குக்கு சமம் இங்கு வெப்பநிலை T1 ஆகும் T∞ என்பது அதைக் கடந்து செல்லும் திரவத்தின் வெப்பநிலையாகும் எனவே நாம் ஒரு மாதிரியை எழுதலாம் அது சமமாக இருக்கும் அது இப்போது பகுதி வழித்தோன்றல் என்பதை நினைவில் கொள்ளவும் மேலும் எல்லை நிலைகள் என்பது 0 க்கு சமம் மற்றும் கழித்தல் க்கு சமம் எனவே T1 ஆனது T∞ ஐ விட பெரியது என்று நான் கருதினால் அது ஆக இருக்கும் எனவே அதுதான் எல்லை நிலை மற்றும் ஆரம்ப நிலை T x0 Ti க்கு சமமாக இருக்கும் எனவே ஸ்லாப்பின் ஆரம்ப வெப்பநிலையானது Ti வெப்பநிலைக்கு சமமாக இருக்கும் ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலை விவரக்குறிப்பு ஆரம்ப நிலையாக இருக்கலாம் ஆனால் இப்போது அதைப் பற்றி கவலைப்பட வேண்டாம் எனவே இந்த சமன்பாட்டை நாம் தீர்க்க முடியும் நான் இங்கே கணிதத்தைச் செய்யப் போகிறேன் இது கடந்த விரிவுரையில் மாறிகளைப் பிரிப்பதைப் போலவே உள்ளது நான் யாகக் கொண்டால் தீர்வு இருக்கும் மற்றும் தீர்வானது 1 க்கு சமமான கூட்டுத்தொகை n ஆக இருக்கும் இது என்ன என்பதை நான் சிறிது நேரத்தில் வரையறுப்பேன் ஃபோரியர் எண் ஆல்பா என்றால் என்ன வெப்ப பரவல் எனவே ஆல்பா என்பது

மற்றும் என்பது இந்த சமன்பாட்டின் தீர்வு tan இரு எண்ணுக்கு சமம் எனவே இந்த சமன்பாட்டின் வேர்கள் எத்தனை தீர்வுகள் உள்ளன Bi இன் கொடுக்கப்பட்ட மதிப்புக்கு tan Bi க்கு சமம் எத்தனை தீர்வுகள் டானின் தன்மை என்ன அவற்றில் நிறைய எத்தனை இது எல்லையற்ற தீர்வுகள் எனவே tan என்பது ஒரு ஆழ்நிலை செயல்பாடு உண்மையில் அதைப் பார்ப்பதற்கான வழி ஒரு வரைபடத்தின் அடிப்படையில் அதை நீங்கள் உண்மையில் வெளிப்படுத்துவது ஒரு வழி tan என்பது அதிவேகங்களின் விகிதமாகும் விகிதம் என்பது கற்பனைச் செயல்பாடுகளின் அதிவேக விகிதம் இது sincos விகிதம் எனவே ஒரு sin மற்றும் cos நீங்கள் அதிவேகமாக எழுதலாம் எனவே இது உண்மையில் எண்ணற்ற தீர்வுகள் என்பதை நீங்கள் உடனடியாகக் காணலாம் எனவே உங்களிடம் எல்லையற்ற வேர்கள் உள்ளன அதனால்தான் n இங்கு ஒன்றிலிருந்து முடிவிலிக்கு செல்கிறது Bi இன் கொடுக்கப்பட்ட மதிப்பிற்கு Bi க்கு சமமான tan ஐ எவ்வாறு தீர்ப்பது இது நேரியல்தானா இது நேரியல் அல்ல எனவே நீங்கள் மூலத்திற்கான பகுப்பாய்வு தீர்வுகளைப் பெற முடியாது

எனவே நீங்கள் ஒரு நேரியல் அல்லாத தீர்வியைப் பயன்படுத்த வேண்டும் எந்த நேரியல் அல்லாத தீர்வு சைலாப் இல்லை இல்லை இல்லை சைலேப் ஒரு மென்பொருள் எனவே நீங்கள் பயன்படுத்துவது நியூட்டன் ராப்சன் முறை என்று அழைக்கப்படுகிறது உங்கள் எண் பகுப்பாய்வு பாடத்தில் இதைப் பார்ப்பீர்கள் எனவே இந்த சமன்பாட்டை தீர்க்க நியூட்டன் ராப்சன் முறையைப் பயன்படுத்த வேண்டும் உண்மையில் Scilab MATLAB போன்றவற்றில் சப்ரூட்டீன்கள் உள்ளன இத்தகைய இயற்கணித சமன்பாட்டை நியூட்டன் ராப்சன் முறையில் தீர்க வேண்டும்